மற்றும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் ல் உள்ள டேட்டா பாயிண்டுகள் எவ்வாறு குறைந்த டைமென்ஷன் மூலம் ரெப்பிரசன்ட் செய்ய முடியும் என்பதை கண்டறிந்தோம் இப்போது பலவகையான பிசிஏ கொண்டுள்ள பயன்பாடுகள் குறித்து பார்க்க இருக்கிறோம் 3 மிக முக்கிய பயன்பாடுகள் உள்ளன அவற்றுள் ஒன்று டேட்டா கம்பிரஷன் ஆகும் ஏற்கனவே பார்த்ததுபோல டேட்டா ரெப்பிரசன்ட் செய்ய அதிகமான டைமென்ஷன் தேவையில்லை என்று அதுவே டேட்டா வை குறைந்த அளவிலான ஸ்டோரேஜ் ல் ரெப்பிரசன்ட் செய்ய வழிவகுப்பதோடு ஆக்கத்திறன் ஐயும் அதிகரிக்கிறது இமேஜ் டிரான்ஸ்பார்ம் ல் கற்றது போல ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் வெக்டார் மூலமாக எளிதாக ஒரு ஸ்பேஸ் ல் உள்ள டேட்டாவை இன்னொரு ஸ்பேஸ்க்கு டிரான்ஸ்பார்ம் செய்யலாம் சரியான பேசிஸ் வெக்டார் தேர்ந்தெடுக்கும் பொழுது டேட்டா ரெப்பிரசன்டேஷன் உள்ள ரெடுண்டன்ஸி யை குறைக்கலாம் ஆகவே பிசிஏ உள்ள ஆதாயம் என்னவெனில் அதன் ஆப்டிமம் பேசிஸ் வெக்டார் கள் அத்தகைய டிரான்ஸ்பர்மெஷினுக்கு உதவும் ஆனால் அது டேட்டாவை பொருத்தது இது ஒரு பிரச்சனை ஆகவே ஒவ்வொரு தொகையான டேட்டா பாயிண்ட் கல்லுக்கும் நாம் அனாலிசிஸ் செய்து புதிய தொகையான ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் வெக்டார் கள் கணக்கிடுகிறோம் ஆகவே டேட்டா கம்பிரஷன் பொருத்தமட்டில் இது பெரிய உதவியாக இல்லை ஏனெனில் கம்பிரஸ் செய்யப்பட்ட டேட்டா உடன் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் வெக்டார் கள் குறித்த தகவலையும் தெரிவிக்க வேண்டியதாய் இருக்கும் இந்த பேசிஸ் வெக்டார் கள் கார்கோநன் லோஈவு பேசிஸ் எனப்படும் மற்றும் அந்த டிரான்ஸ்பார்ம் Karhunen Loeve transforms எனப்படும் இதன் மூலம் டேட்டாவை ஆப்டிமல் ஆக ரெப்பிரசன்ட் செய்ய முடியும் நிறைய தரம் நிர்ணயிக்கப்பட்ட பேசிஸ் வெக்டார் களை சிக்னல் அல்லது இமேஜ் கான புள்ளியியல் விவரங்களைக் கொண்டு ஐகன் வெக்டார் மூலம் வெளிப்படுத்துகிறோம் உதாரணத்திற்கு ஒரு type 2 DCT பேசிஸ் வெக்டார் எடுத்துக்கொள்வோம் அதனை வெளிப்படுத்த ஐகன் வெக்டார் கலால் ஆன ஒரு 2 டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் மூலம் காட்டுகிறோம் அந்த மேட்ரிக்ஸ் ல் உள்ள உறுப்பினர்களை jk என அழைக்கிறோம் அதனை இவ்வாறாக r|j k| வெளிப்படுத்துகிறோம் 2ஏதேனும் இரண்டு சாம்பிள் களுக்கான j மற்றும் k இடையிலான தொடர்பை குறிக்கிறது j மற்றும் k இடையில் தொடர்பு இல்லை எனில் தொடர்புக்கான காரணி குறைவாக இருக்கும் r என்பது ஒரு வேல்யூ அது ஒன்றுக்கு குறைவாகவே இருக்கும் j மற்றும் k இடையேயான தொடர்பு அளவு அதிகரிக்கையில் அதன் r வேல்யூ குறையும் அருகாமையில் உள்ள சாம்பிள் களுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கும் இதன் மூலம் ஐகன் வெக்டார் என்பது டைப் 2 DCT பேசிஸ் வெக்டார் போன்றது என வெளி காட்டுகிறோம் ஆகவே தான் டைப் 2 DCT பேசிஸ் வெக்டார் இமேஜ் மற்றும் சிக்னல் ரெப்பிரசன்ட் செய்வதில் சிறந்து விளங்குகிறது சிக்னல் களுக்கு கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கொண்டிருக்கும் r வேல்யூ அதாவது அருகாமையில் உள்ள சாம்பிளுக்கு இடையிலுள்ள தொடர்பை வெளிப்படுத்துகின்றன அதன் வேல்யூ ஒன்றிற்கு நிகராக அல்லது குறைவாக இருக்கும் இருக்கும் அது புள்ளியியல் மாதிரி இயற்கை இமேஜ் மற்றும் சிக்னலை வெளிப்படுத்த உதவுகின்றது பிசிஏ வின் மற்றொரு பயன்பாடு என்னவெனில் காம்போநன்ண்ட் களின் தொடர்பின்மை யையும் நன்கு வெளிப்படுத்தும் ஏற்கனவே நாம் விவாதித்த உதாரணத்தில் ஒரிஜினல் டேட்டாவில் கோவரியன்ஸ் கொண்டு வேறு வேறு காம்போநன்ண்ட் இடையே உள்ள தொடர்பை அறிந்தோம் பிசிஏ பயன்படுத்தியதன் மூலம் அந்த தொடர்பு மிக அதிகமாக குறைந்தது அது பெரும்பாலும் பூஜ்யம் ஆகும் அல்லது அதற்கு நிகராக இருக்கும் இவ்வாறாக பிசிஏ காம்போநன்ண்ட் இடையே தொடர்பின்மை உறுதி செய்தது கலர் இமேஜ் ஆனது RGB ஸ்பேஸ் ல் இருக்கும்பொழுது தொடர்பானது அதிகமாக இருக்கும் பிசிஏ வின் இந்த தன்மையானது அந்த இமேஜை ஒரு புதிய கலர் ஸ்பேஸ் க்கு எடுத்துச் செல்ல உதவுகிறது உங்களுடைய பார்வைக்காக ஓட்டா கனடே மற்றும் சகாய் அவர்களுடைய படைப்பை வைக்கிறேன் அவர்கள் நிறைய கலர் இமேஜ் எடுத்து அவற்றின் பிளாக் களுக்கிடையே பிசிஏ நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதன்பின் ஐகன் வேல்யூ மற்றும் ஐகன் வெக்டார் கணக்கிட்டு அந்த ஐகன் வெக்டார் கொண்டு டேட்டாவை புதிய ஸ்பேஸ் க்கு டிரான்ஸ்பார்ம் செய்துள்ளார்கள் அவர்கள் கலர் காம்போநன்ண்ட் ஐ அத்தகைய ஐகன் வெக்டார் கொண்டு அவர்கள் கூறியபடி டிரான்ஸ்பார்ம் செய்யும்பொழுது RGB3 R B என்பது இரண்டாவது காம்போநன்ண்ட் ஆகவும் 2 என்பது மூன்றாவது காம்போநன்ண்ட் ஆகவும் இருக்கும் என்று கண்டுபிடித்துள்ளார்கள் இவையெல்லாம் பிசிஏ மூலம் கிடைக்கப்பெற்ற பிரின்சிபல் காம்போநன்ண்ட் கள் ஆகும் மேலும் ஒரு கலர் டிரான்ஸ்பர்மேஷன் செய்யும்பொழுது முதலாவது காம்போநன்ண்ட் இன்டன்சிடி காம்போநன்ண்ட் என்றும் மற்ற இரண்டு காம்போநன்ண்ட் களும் குரோமேட்டிக் காம்போநன்ண்ட் கள் என்று அறிவோம் இவை பிசிஏ மூலம் கிடைக்கப்பெற்றது பிசிஏ வின் பயன்பாட்டை ஒரு இமேஜில் மிகுதியான காம்போநன்ண்ட் கள் இருக்கும்பொழுது உணரலாம் கலர் இமேஜ் களில் 3 காம்போநன்ண்ட் கள் மட்டுமே இருக்கும் ரிமோட் சென்சிங் இமேஜ் எடுத்துக்கொண்ட மாயின் அவற்றில் நிறைய காம்போநன்ண்ட் கள் இருக்கும் ஏனெனில் ரிமோட் சென்சிங் இமேஜ் ல் நிறைய பேண்ட்கள் இருக்கும் அவை உபயோகம் செய்யும் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவுலெந்து அதாவது அலைவரிசை கொண்டு அவற்றை மல்டி ஸ்பெக்றல் ஹைப்பர் ஸ்பெக்றல் மற்றும் அல்ட்ரா ஸ்பெக்றல் ரிமோட் சென்சிங் இமேஜ் என வகைப்படுத்தலாம் மல்டி ஸ்பெக்றல் என்று சொல்லும்பொழுது அவற்றில் பத்துக் கணக்கில் பேண்ட்கள் இருக்கும் ஹைப்பர் ஸ்பெக்றல் என்று சொல்லும்பொழுது அதில் நூற்றுக்கணக்கில் பேண்ட்கள் இருக்கும் மற்றும் அல்ட்ரா ஸ்பெக்றல் என்றால் அதில் ஆயிரக்கணக்கில் பேண்ட்கள் இருக்கும் இவ்வளவு அதிகமான பேண்ட்கள் இருக்கும்பொழுது டேட்டாவை எப்படி ரெப்பிரசன்ட் செய்வது ஒவ்வொரு பிக்சல் ம் டைமென்ஷன் கொண்டது N பேண்ட்கள் இருக்குமாயின் அந்த டேட்டாவின் டைமென்ஷன் N என்று சொல்லலாம் அத்தகைய சூழ்நிலையில் டைமென்ஷன் ரெடக்ஷன் உதவுகிறது அதன்மூலம் மிக முக்கியமான காம்போநன்ண்ட் கள் மட்டும் பெறுகிறோம் தொடர்பின்மை கொண்ட காம்போநன்ண்ட் கள் குறைப்பு செய்கிறோம் தொடர்புடைய காம்போநன்ண்ட் கள் கொண்டு இன்பர்மேஷன் அனாலிசிஸ் செய்து கிரவுண்ட் ட்ருத் உடன் ஒப்பிட்டு தொடர்பை ஆராய்கிறோம் அத்தகைய இடத்தில் பிசிஏ தொடர்புடைய தகவல்களை சுட்டி காட்ட உதவுகிறது இந்தத் ஸ்லைடில் சொல்லப்பட்ட உதாரணத்தில் ஒரு ஹைப்பர் ஸ்பெக்றல் இமேஜின் பிசிஏ காம்போநன்ண்ட் கள் அதில் முதலில் உள்ளவை மிகுதியான வேரியண்ஸ் மிகுதியான ஐகன் வேல்யூ ஆகவே அதில் அதிகமான தகவல் அடங்கியிருக்கிறது மிகக்குறைவான ஐகன் வேல்யூ 12வது இடத்தில் உள்ளது இப்போது ஒருவேளை பேண்ட் களின் எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை எனில் நான் அதனை இருபது என்று கருதி இருப்பேன் அதில் இதுவே குறைவான ஐகன் வேல்யூ அதில் குறைவான தகவல்களே உள்ளது தெளிவும் இல்லை பிசிஏ வின் பயன் என்னவெனில் எந்த பேண்ட் மிக முக்கியமான தகவல்களை தருகிறதோ அதனை முதன்மைப் படுத்திக்கொள்ளலாம் மேலிருந்து கீழ் இடமிருந்து வலம் ஆய்வு செய்து பிசிஏ காம்போநன்ண்ட் ன் அடிப்படையில் பேண்ட் களை வரிசைப்படுத்தலாம் அவ்வாறு செய்வதன் மூலம் தெளிவு நீங்கி சம பகுதியாய் மாறுவதை காணமுடியும் அதனைக்கொண்டு தகவலை ஆராய முடியும் ஸ்லைடில் நேரம் 0922 அடைய முடிகிறது பிசிஏ விண் மூன்றாவது பயன்பாடு என்னவெனில் பேக்டர் அனாலிசிஸ் ஆகும் அதாவது அது தொடர்பின்மை வெளிப்படுத்துகிறது இன்டன்சிடி பேக்டர் க்ரோமா பேக்டர் என பிரித்து பேக்டர் அனாலிசிஸ் வகைப்பாடு செய்ய உதவுகிறது உதாரணத்திற்கு மனிதன் மற்றும் மனித முகம் ஆகியவற்றை ரெப்பிரசன்ட் செய்ய ஐகன் வேல்யூ கள் எடுத்து கொள்வோம் நாம் என்ன செய்ய போகிறோம் எனில் ஒரு பெருந்தொகையான மனித முகம் கொண்ட இமேஜ் களை எடுத்து நமக்கு தேவையான அளவில் கிராப் செய்து கொள்ள போகிறோம் அவ்வாறு செய்கையில் மனித முகங்களில் வெவ்வேறு பகுதியும் மேலிருந்து பார்க்கும் பொழுது ஒரே தொலைவில் இருக்குமாறு பார்த்துக்கொள்கிறோம் அதனை தொடர்ந்து பிசிஏ க்கு வுட் படுத்துகிறோம் ஏதேனும் ஒரு மனித முகத்தை லீனியர் காம்பினேஷன் ஆன மனித முகங்கள் மாற்றுகிறோம் அதாவது பிசிஏ எடுக்கும் பொழுது கிடைக்கப் பெறுகிற ஐகன் வெக்டார் களை ஐகன் பேசஸ் என்கிறோம் எனவே அத்தகைய லீனியர் காம்பினேஷன் ஆன கோஎஃபீஷியேன்ட் கள் ஒரு முகத்தை தன்னிச்சையாக ரெப்பிரசன்ட் செய்ய உதவுகிறது மேல் காணும் உதாரணத்தில் 4 ஐகன் பேசஸ் உள்ளது அதை நான் பிசிஏ கொண்டு ஒரு 4 டைமண்ட்சனல் வெக்டார் மூலம் ரெப்பிரசன்ட் செய்யலாம் அதனைத்தொடர்ந்து அதை வகைப்பாடு செய்வதற்கும் உபயோகிக்கலாம் எனவே இது மற்றொரு உபகரணம் இதில் அந்த பேக்டர் அனாலிசிஸ் உபயோகம் செய்து அந்த ரெப்பிரசன்டேஷன் ஐ வகைப்பாடு செய்வதற்கு பயன்படுத்துகிறோம் இப்பொழுது நான் இன்னொரு வகையான டைமென்ஷன் ரெடக்ஷன் ஐ விவரிக்க இருக்கிறேன் என்னுடைய குறிக்கோள் வகைப்பாடு செய்வதற்காக ஆகும் முந்தைய ஸ்லைடில் பிசிஏ கொண்டு எவ்வாறு பேக்டர் அனாலிசிஸ் செய்ய முடியும் என்றும் அந்த பேக்டர் கொண்டு எவ்வாறு வகைப்பாடு செய்ய முடியும் என்றும் பார்த்தோம் ஆனால் நீங்கள் லீனியர் டிஸ்கிரிமிநேட் பங்க்ஷன் கருதும்போது அந்த ஃபேக்டர் கள் பற்றிய ரெப்பிரசன்டேஷன் வகைபாட்டிற்காக திறமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவே இத்தகைய டைமண்ட்சனல் ரெடக்ஷன் நாம் எப்போது கருதுவோம் எனில் லீனியர் டிஸ்கிரிமினேஷன் எளிமையாக இருக்கும் பொழுது அது எளிமை தான் ஏனெனில் அது ஒரு டைமண்ட்சனல் காம்போநன்ண்ட் அளவுக்கு சுருக்கி விடுகிறது இந்த லீனியர் டிஸ்கிரிமிநேட் க்கு ஸ்பெஷல் லீனியர் டிஸ்கிரிமிநேட் என்ற பெயரும் உண்டு இதனை உருவாக்கியவர் ரெனால்ட் பிஷர் இவர் ஒரு புள்ளியியல் நிபுணர் இந்த லீனியர் டிஸ்கிரிமினாட்டர் ன் குறிக்கோள் என்னவென்றால் ஒரு டேட்டா செட் ல் மிக அதிக வேரியண்ஸ் உள்ள திசையை பிடித்துக் கொள்வது லேபல் டேட்டாசெட் ல் ஒரு கூட்டமான டேட்டா புள்ளிகளுக்கு அது மிகுதியான பிரிவை உண்டாக்குகிற திசையை கண்டுபிடிக்கவில்லை ஆகையால் இங்கே சொல்ல வருவது என்னவென்றால் லீனியர் டிஸ்கிரிமிநேட் காட்டிலும் பிசிஏ மிக அதிக வேரியண்ஸ் உள்ள திசையை கண்டுபிடிக்கிறது ஆனால் ஒருவேளை டேட்டாசெட் லேபல் இட் ஆக இருக்குமாயின் மிக அதிக பிரிவினை கண்டுபிடிக்க இயலவில்லை இந்த படத்தை கொண்டு இதனை மேலும் விளக்க விரும்புகிறேன் 2 கூட்டமாக பாயிண்டுகளை பிரித்துக் கொள்ளுங்கள் இவை அனைத்திற்கும் லேபிள்கள் உண்டு ஒரு கூட்டம் முக்கோணம் ஆகும் ஒரு கூட்டம் நீள் வட்டம் ஆகவும் காட்டப்பட்டுள்ளது மிக அதிக வேரியண்ஸ் உள்ள திசை புள்ளிட்ட கோடாக காட்டப்பட்டுள்ளது அதுவே எல்லா பாயிண்ட் களின் பிராஜக்சன் உள்ள திசையாக இருக்க வேண்டும் ஏனெனில் அதற்கு மிகுந்த வேரியண்ஸ் இருக்கிறது அந்த பிராஜக்சன் ஐ ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஆராய்கையில் பிராஜக்ட் செய்யப்பட்ட அனைத்து பாயிண்டு களும் குழம்பி இருக்கின்றன அதன் இடையில் பிரிவினை இல்லை ஆகவே சாதாரண இடைவெளி கான ருல் கள் கொண்டு அதனை பிரித்தெடுக்க முடியாது ஆனால் வேறு ஒரு திசையை நான் கருதி அதனுடைய பிராஜக்சன் ஐ நான் எடுத்தால் பிராஜக்ட் செய்யப்பட்ட எல்லா பாயின்ட் களும் அந்த இடைவெளிக்கு உள்ளே இருப்பதையும் அவை அனைத்தும் பிராஜக்ட் செய்யப்பட்ட திசையில் இருப்பதையும் காணலாம் அவற்றுக்கிடையில் நல்ல பிரிவினையையும் காணலாம் இது எதனை விளக்குகிறது என்றால் பிரின்சிபல் காம்போநன்ண்ட் இருக்கும் திசை நமக்கு டேட்டா பாயின்ட் களுக்கு இடையில் நல்ல பிரிவினையை உண்டு பண்ணவில்லை இந்த பாயிண்டுகள் நன்கு பிரிக்கப்பட்டுள்ளன ஆனால் பிரின்சிபல் காம்போநன்ண்ட் இருக்கும் திசையில்இல்லை இப்பொழுது நான் இந்த குறிப்பிட்ட அனாலிசிஸ் ல் உள்ள போட்டி காண பிரச்சினையை விவரிக்கிறேன் அதனை பிக்சர்ஸ் லீனியர் டிஸ்கிரிமினன் அனாலிசிஸ் என்கிறோம் நாம் முன்னமே எடுத்துக் கொண்டது போல ஒரு தொகையான டேட்டா பாயிண்ட்களை கருதுவோம் அவற்றை இரண்டு கிளாஸ் ஆக பிரித்துக் கொள்வோம் ஒன்று w1 அதில் N1 டேட்டா பாயிண்டுகள் உள்ளன மற்றொரு கிளாஸ் w2 அதில் N2 டேட் ஆப் பாயிண்டுகள் உள்ளன N1 யும் N2 யும் கூட்டும் பொழுது N என்கிற மொத்த எண்ணிக்கையான டேட்டா பாயிண்ட்கள் கிடைக்கின்றன இப்போது ஒரு கோட்டினை u என்ற திசையில் கருதுகிறோம் நம்முடைய குறிக்கோள் என்னவெனில் எந்த திசையில் இந்த பிரிவினை அதிகமாக இருக்கிறது என்பதை கண்டறிவது ஆகவே ஒவ்வொரு டேட்டா xi உடைய பிராஜக்சன் u திசையில் எவ்வாறு என்பதை கருத வேண்டும் அந்த பிராஜக்சன் ஐ 2 வெக்டார் களின் xi மற்றும் u வின் டாட் ப்ராடக்ட் ஆக அல்லது மேட்ரிக்ஸ் வடிவத்தில் அல்லது மேட்ரிக்ஸ் பெருக்கல் ஆக xiT u என ரெப்பிரசன்ட் செய்யலாம் அவ்வாறு செய்யும்பொழுது yi என்ற டேட்டா பாயிண்ட் காண பிராஜக்சன் கிடைக்கும் அது ஒரு டைமென்ஷன் ஸ்பேஸ் அதில் டேட்டா ரெப்பிரசன்ட் செய்யப்பட்டு அனைத்து பாயின்ட் களும் அந்த கோட்டின் மேலே விழும் இப்பொழுது நாம் அந்த ப்ரொஜெக்ட செய்யப்பட்ட டேட்டா எந்த அளவிற்கு பிரிவினை வெளிப்படுத்துகிறது என்பதை அளவிட உள்ளோம் ஏனெனில் அந்த அளவு தெரியும் பொழுது அதனை மிகுதி படுத்தி டேட்டா இடையில் பிரிவினையை அதிகப்படுத்தலாம் முதலில் கிளாஸ் w1 ல் இருக்கும் பாயிண்ட் களுக்கு சராசரி எடுத்து அதனை m1 என்கிறோம் அதைப்போல் கிளாஸ் w2 க்கு சராசரி எடுத்து m2 என்கிறோம் u திசையில் பிராஜக்சன் என்று சொல்லும்போது அதனை u திசையில் சராசரி வெக்டார் கான பிராஜக்சன் என கணக்கிட வேண்டும் அதுவே m1Tu மற்றும் m2Tu இங்கு நாம் சுட்டிக்காட்டுவது என்னவெனில் அந்த இரண்டு சராசரியின் my1 மற்றும் my2 இடையே அதிக பிரிவினை இருக்கவேண்டும அது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இரண்டு கூட்டமான பாயிண்ட் களுக்கிடையே நல்ல பிரிவினை இருக்கும் அந்த இரண்டு வேல்யூ க்கு இடையில் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் எடுக்கும்பொழுது பிரிவினையின் அளவு தெரியும் ஆனால் அது டேட்டா இடையிலான வேரியண்ஸ் கருதவில்லை ஆகவே ப்ராஜெக்ட் செய்யப்பட்ட பிறகு சிலர் டேட்டா நன்கு சிதறியும் சில டேட்டா சிறு குழுக்களாகவும் வேறுசில டேட்டா மிக நெருங்கியும் காணப்படும் நம்முடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் சராசரியை சுற்றி மையம் கொள்ள வேண்டும் மற்றும் அவற்றிற்கிடையே நல்ல பிரிவினையும் இருக்கவேண்டும் இவையே நாம் விரும்பும் சூழ்நிலையாகும் ஆனால் இது D வேல்யூ வினால் பூர்த்தி செய்யப்படவில்லை இந்த நிலையில் என்ன செய்வது கிளாஸ் வேரியண்ஸ் பொருத்து ஃபேக்டர் நிர்ணயம் செய்து D ஐ நார்மல்ஐஸ் செய்கிறோம் இந்த ஃபேக்டர் சிதறியது என்கிறோம் ஆகவே ப்ரொஜெக்ட ஸ்பேஸ் ல் ஒரு கிளாஸ் C சார்ந்த டேட்டாவை இம்மாதிரியாக விவரிக்கிறோம் நீங்கள் அதை பார்த்தீர்களானால் அது டேட்டா பாயிண்ட் களின் சராசரியின் விலகலின் இரட்டிப்பு மடங்கு கூட்டு தொகையாகும் அது வேரியண்ஸ் பொறுத்திருக்கும் ஏனெனில் அது கிளாஸ் வேரியண்ஸ் பெருக்கல் சாம்பிள் களின் எண்ணிக்கை ஆகும் ஏற்கனவே நான் கூறியதுபோல m c என்பது கிளாஸ் C ன் சராசரி ஆகும் S என்பது ஸ்கேட்டர் ஆகும் ஆகவே பிரிதலின் அளவு அல்லது நல்ல பிரிதலுக்கான அளவு இப்படியாக இருக்கலாம் நம்முடைய குறிக்கோள் J வை மிகுதி படுத்துவதன் மூலம் கண்டுபிடிக்கப்படும் திசை பிராஜக்ட் செய்யப்பட்ட சாம்பிள்கள் களின் சிதறுதல் சிறிதாக இருக்க வேண்டும் இப்பொழுது ஒரிஜினல் டேட்டாவின் ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் ஐ வரையறுகிறோம் கிளாஸ் C ல் உள்ள சாம்பிள் ஒன்றிற்கு ஒரிஜினல் ஸ்பேஸ் ல் ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் ஐ வரையறுகிறோம் ஏற்கனவே பிராஜக்சன் காக ஒரு டைமென்ஷன் ஸ்பேஸ் வைத்திருக்கிறோம் ஆதலால் சராசரி நிலையான விலகல் போன்றவற்றை உபயோகித்தோம் ஆனால் இப்போது ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் ஐ குறிக்க அந்த மேட்ரிக்ஸ் ன் அவுட்டர் ப்ராடக்ட் உபயோகிக்க வேண்டும் ஆதலால் அதனை இவ்வாறாக ரெப்பிரசன்ட் செய்கிறோம் கிளாஸ் ன் உள்ளே உள்ள ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் ஐ ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் S1 மற்றும் S2 ன் கூட்டுத்தொகை என வரையறுகிறோம் S1 க்கு m1 என்பது சராசரி ஆகவே அந்த வெக்டார் T இவ்வாறிருக்கும் அதில் i சாம்பிள்கள் உண்டு ஆகவே i காம்போநன்ண்ட் S1 ல் N1 சாம்பிள்கள் உண்டு கிளாஸ் ன் உள்ளே உள்ள ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் க்கு இது எவ்வாறு சம்பந்தப்பட்டது என்பதை காட்டப் போகிறோம் நீங்கள் பார்ப்பது போல அது x என்று u திசையில் ப்ராஜெக்ட் செய்யப்பட்ட சாம்பிள் ஆகும் ஆகவே அதனை uTx என்று எழுதலாம் y வழியில் u திசையில் பிராஜக்ட் செய்யப்பட்ட சாம்பிள் களின் சராசரி ஐ இவ்வாறு விவரிக்கிறோம் அது uTm1 இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில் அது ஒரு டைமென்ஷன் ஆனதினால் டிரான்ஸ்போஸ் எங்கு போட்டாலும் கவலையில்லை நம்முடைய வசதிக்கேற்ப வழித்தோன்றல் வசதிக்கேற்ப வைத்துக்கொள்ளலாம் இதில் u டிரான்ஸ்போஸ் u வை வெளியே எடுக்கிறோம் அது நமக்கு கிளாஸ் W1 ல் உள்ள ஒரிஜினல் சாம்பிள் களின் சிதறல் அதாவது ஸ்கேட்டர் கொடுக்கும் u டிரான்ஸ்போஸ் ற்கு கழித்தல் வராமல் yT வர இதுவே காரணம் ஸ்லைடில் நேரம் 2317 காண்க இதுவும் சரியே இதில் ஆதாயம் என்னவெனில் ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் uT மற்றும் u ல் இருந்து கொண்டு வரலாம் இதுமுதல் s12 அதன் கிளாஸ் உடன் தொடர்புடையத் ஆகிறது எனவே s12 என்பது uTs1u அதுபோல் s12 என்பது uTs2u அவை இரண்டையும் கூட்டும் பொழுது S1 S2 என்பதனை u Swu என்று எழுதலாம் இதில் Sw என்பது கிளாஸ் ன் ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் க்கு உள்ளே இருக்கக்கூடியது இரு கிளாஸ் இடையே உள்ள ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் விளக்க உள்ளோம் இந்த ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் உருவாக்குவதற்கு இரு கிளாஸ் களின் சராசரியை எடுத்துள்ளோம் ஆகவே SB T அதாவது இரு சராசரி வெக்டார் களின் இடையே உள்ள வேறுபாடு ஆகும் இதனை ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் என்கிறோம் இதிலும் பிரிவினைக்கு சம்பந்தம் உண்டு என்பதை காட்டலாம் எனவே D2 என்பது இரு ப்ராஜெக்ட் செய்யப்பட்ட சராசரியின் நிலையான விலகல் ன் இரட்டிப்பாகும் மறுபடியும் நாம் அவுட்டர் ப்ராடக்ட் இலிருந்து அவுட்டர் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் செல்கிறோம் இது எதற்கு எனில் ஒரு டைமென்ஷன் டோம் ஐ இரட்டிப்பு ஆக்குவதற்காக அதை இவ்வாறு ரெப்பிரசன்ட் செய்கிறோம் ஆகவே இதுவே SB அதனை D2 உடன் தொடர்பு படுத்தலாம் ஆகவே J மிகுதி படுத்தப்பட வேண்டிய ஆப்டிமைசேஷன் பங்க்ஷன் ஐ இவ்வாறாக எழுதலாம் ஆப்டிமைசேஷன் ல் உள்ள பிரச்சனை என்னவெனில் அதனை படுத்த வேண்டும் ஆகவே அது யூனிட்வெக்டார் ஆக இருக்க வேண்டும் இது ஒரு நிர்ப்பந்தம் ஆகவே u என்பதனை இவ்வாறாக எழுதலாம் நான் நேரடியாக விடை நோக்கி செல்கிறேன் அது என்னவென்றால் u என்பது இந்த மேட்ரிக்ஸ் க்கு ஐகன் வெக்டார் ஆகும் SW 1SB ஐகன் வெக்டார் க்கு கிடைத்த விடை மிகுதி படுத்த வேண்டுமென்பதால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அதிகமான ஐகன் வேல்யூ கொண்ட மிக அதிகமான ஐகன் வெக்டார் எனவே இதில் சுவாரசியமான விஷயம் என்னவெனில் SBu ஆனது என்ற திசையில் ஐகன் வெக்டார் கொண்டுள்ளது SB ன் இந்த விரிவாக்கத்தை கொண்டு என்னால் காட்ட முடியும் இந்த பகுதியை பார்க்கும்போது அது u வை கருத்துள்ள டிஃபரன்ஸ் வெக்டார் ன் டாட் ப்ராடக்ட் ஆகும் ஆகவே k ஒரு ஸ்கேலார் வேல்யூ ஆகும் இறுதியாக இந்த எக்ஸ்பிரஷன் என்னவெனில் அது ஒரு வெக்டார் m1 m2 ஆகவே SB ன் ஐகன் வெக்டார் m1 m2 இந்நிலையில் விடை என்னவென்றால் uSW 1 இதுவாகும் இப்படியாக பிராஜக்டட் சாம்பிள் களின் மிக அதிகமான திரிதல் இருக்கும் திசையை கிடைக்கப் பெறலாம் பிஷேர்ஸ் லீனியர் டிஸ்கிரிமினன்ட் Fischer's Linear discriminant இப்படியாக வேலை செய்கிறது இன்னொரு உதாரணத்தை கொண்டு இதை விளக்குகிறேன் ஒரு தொகுதியான டேட்டா பாயிண்ட்களை எடுத்துக்கொள்வோம் அவை அனைத்தும் லேபிள் செய்யப்பட்டவையாகும் நம்மிடம் 2 செட் உள்ளன அவை X1 X2 ஆகும் நாம் இப்பொழுது ஒப்டிமல் திசையை கண்டுபிடிக்க லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் அல்லது பிஷேர்ஸ் லீனியர் டிஸ்கிரிமினன்ட் Fischer's Linear discriminant அனாலிசிஸ் செய்யப்போகிறோம் நாம் ப்ராஜெக்ட் செய்யப்பட்ட லைனில் பிரிதல் இருக்கிறதா என்பதை சரி பார்க்க வேண்டும் அதற்கு வேறு வழியாக முழு டேட்டா செட் கும் பிசிஏ மூலம் டாமினண்ட் பிரின்சிபல் திசை கிடைக்கப்பெற்று ப்ராஜெக்ட் செய்யப்பட்ட பாயிண்டுகள் பிரிந்து உள்ளனவா என சரி பார்க்கிறோம் இது ஏனெனில் பிசிஏ கிளாஸ் க்கு உண்டான தகவல்களை கருதுவதில்லை இதுவரை லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் அல்லது பிஷேர்ஸ் லீனியர் டிஸ்கிரிமினன்ட் Fischer's Linear discriminant கண்டுபிடிக்க டேட்டாவை ரெப்பிரசன்ட் செய்ய 2 மேட்ரிக்ஸ் X1 X2 உபயோகிக்கிறோம் அவற்றின் காலம் வெக்டார் ஒவ்வொரு குரூப் சார்ந்த டேட்டா பாயிண்ட்களை கொண்டுள்ளது ஆகவே X1 ன் சராசரி m1 மற்றும் m2 என்பது X2 ன் சராசரி இதனை நாம் ஏற்கனவே விவரித்துள்ளோம் S1 என்பது X1 ன் ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் S2 என்பது X2 ன் ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் இதனை கணித்த பிறகு கிளாஸ் ன் உள்ளே ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் ஐ ரெப்பிரசன்ட் செய்ய முடியும் கிளாஸ் ன் உள்ளே ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் S1S2 ஆகும் விடை என்னவெனில் திசையை கண்டுபிடிக்க SW 1 ஐ m1 m2 கொண்டு பெருக்கல் செய்யவேண்டும் ஆகவே u என்பது S 1 ஆகும் அது ஒரு யூனிட்வெக்டார் ஆக இருக்கலாம் இல்லாவிடில் ஒரு வெக்டார் ஆக இருக்கலாம் செப்புஅரபிலிடி அல்லது பிரிதல் குறித்து படிக்க வேண்டுவ தாயின்Y1 X1Tu எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் X1 உடைய எல்லா டேட்டா பாயிண்டுகள் u பொருத்து ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டதை எடுக்கிறீர்கள் சொல்லப்பட்ட அனைத்து ஆப்பரேஷன் களும் இந்த மேட்ரிக்ஸ் பெருக்கல் மூலம் செய்யலாம் அதேபோல் நீங்கள் X2 உடைய எல்லா டேட்டா பாயிண்டுகள் u பொருத்து ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டதை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அது காலம் வெக்டார் வடிவில் கிடைக்கும் அதில் 3 டேட்டா பாயிண்டுகள் உள்ளன அவையே Y1 கான பிராஜக்சன் இவை Y2 கான பிராஜக்சன் நீங்கள் பார்த்தீர்களானால் அதன் இடைவெளி நன்கு பிரிக்கப்பட்டு இருப்பதை காணமுடியும் ஏனெனில் Y1 ன் சரகம் 19 31 முதல் 22 2 வரை ஆனால் Y2 ன் சரகம் 5 43 முதல் 9 அவை நன்கு பிரிக்கப்பட்டுள்ளன முழு டேட்டா செட் க்கும் பிரின்சிபல் காம்போநன்ண்ட் அனாலிசிஸ் செய்து அதனை X என்ற மேட்ரிக்ஸ் மூலம் ரெப்பிரசன்ட் செய்துள்ளோம் அதிலுள்ள காலம் வெக்டார் அனைத்தும் டேட்டா பாயிண்டுகள் ஆகும் அவை X1 மற்றும் X2 கலந்த சேர்க்கை ஆகும் பிரின்சிபல் காம்போநன்ண்ட் அனாலிசிஸ் படி முதலில் சராசரி வெக்டார் S bar கணக்கிடுகிறோம் அதன்பின் டேட்டாவின் வேரியன்ஸ் கொண்ட கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கணக்கிடுகிறோம் ஆக டயகனல் எல்மெண்ட் கூட்டுத்தொகை டேட்டாவின் மொத்த வேரியன்ஸ் கொடுக்கும் அடுத்ததாக ஐகன் வேல்யூ மற்றும் ஐகன் வெக்டார் கணிக்கிறோம் மிக அதிகமான ஐகன் வேல்யூ 72 ஐகன் வெக்டார் கள் e1e2 மற்றும் e3 நமக்கு தேவை எந்த திசையில் மிகுதியான ஐகன் வேல்யூ உள்ளது என்பது அதுவே மிக அதிகமான வேரியன்ஸ் ஆகும் அதுவே பிரின்சிபல் காம்போநன்ண்ட் உள்ள திசை ஆகும் இங்கே e1 தான் பிரின்சிபல் காம்போநன்ண்ட் அந்த திசையில் ப்ராஜெக்ட் செய்யப்பட்ட சாம்பிள்களை சரி பார்த்தால் நீங்கள் அதே பிராஜக்சன் ஐ அந்த திசையில் செய்து இந்த வேல்யூ வை பெறுவீர்கள் காண்க அதில் ஏற்கனவே நான் விவரித்த உதாரணத்தில் உள்ள ஒரு சாம்பிள் புலப்படும் நான் சொல்ல வருவது என்னவெனில் அது சொல்லப்பட்ட சாம்பிளை விட நன்கு பிரிக்கப்பட்டுள்ளத இரண்டாவதாக சொல்லப்பட்ட சாம்பிள் ஆனது Z2 விலுள்ள டேட்டா பாயிண்ட் களிடமிருந்து குறைந்த இடைவெளியில் உள்ளது அல்லது மிக அருகாமையில் உள்ளது ஆகவே அங்கே பிரிதல் அதிகமில்லை ஸ்லைடில் நேரம் 3238 சொல்லப்பட்ட சாம்பிள் களுடன் அது ஒன்றுடன் ஒன்று கலக்கவில்லை ஆனால் மிக நெருக்கமாக இருக்கிறது ஆகவே இது பிஷேர்ஸ் லீனியர் டிஸ்கிரிமினன்ட் Fischer's Linear discriminant பயன்பாட்டை எடுத்துரைக்கிறது இதனுடன் நான் நிறுத்திக் கொள்கிறேன் இந்த தலைப்பின் தொடர்ச்சி அடுத்த விரிவுரையில் தொடருகிறேன் பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி